சரி இந்த பாடநெறிக்கு இது கடைசி தலைப்பு இதன் தலைப்பு சக்தி அமைப்பு நிலைத்தன்மை எனவேஇங்கே முக்கியமாக ஒற்றை இயந்திரத்திற்கான நிலையற்ற நிலைத்தன்மையைக் காணும் எல்லையற்ற பஸ் அமைப்பு ஆனால் அதற்கு முன்னர் சிலவற்றைப் பற்றி மேலும் காண்போம் உங்கள் நிலையான நிலைத்தன்மை மாறும் அல்லது சிறிய சமிக்ஞை நிலைத்தன்மை மற்றும் சிலவற்றின் கணித வழித்தோன்றல் மற்றும் புரிதல் விளக்கம் மற்றும் பவர் சிஸ்டம் நிலைத்தன்மை உண்மையில் அதன் திறனை பராமரிப்பதற்கும் திரும்புவதற்கும் குறிக்கிறது ஒருவித இடையூறுக்கு ஆளான பிறகு சாதாரண அல்லது நிலையான செயல்பாடு அதாவது நீங்கள் சில இடையூறுகளைத் தருகிறீர்கள் அது உங்களுக்குப் பின் வந்தால் நீங்கள் அழைப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அது நிலையானது அல்லது நீங்கள் அழைப்பதில் இருந்து மாறுபடும் அதன் அசல் நிலையான நிலை புள்ளி ஆனால் சிறிது நேரம் கழித்து அது நிலையான புள்ளிக்கு திரும்பினால் அல்லது அதற்கு மிக நெருக்கமான அதாவது அந்த அமைப்பு நிலையானது என்று நாங்கள் அழைக்கிறோம் எனவே உண்மையில் ஒரு சக்தி அமைப்பில் எப்போதும் ஒரு இடையூறு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் சில சுமைகள் சுவிட்ச் அல்லது சில சுமைகளில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுகின்றன ஆனால் அமைப்புகள் எப்போதும் நிலையானது இந்த வகையான இடையூறு மிகவும் சிறியது என்று நான் கருதுகிறேன் இதற்காக நான் சிறிய தொந்தரவுகளைச் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த வகையான தொந்தரவு எப்போதும் சக்தி அமைப்பில் உள்ளது ஆனால் எங்கள் அமைப்பு நிலையானதாக இருக்கிறது அதனால்தான் அந்த சக்தி மற்றும் உங்கள் சக்தி அமைப்பு நிலைத்தன்மை அதனால்தான் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அல்லது தங்குவதற்கான திறனைக் குறிக்கிறது அல்லது ஒருவித இடையூறுக்கு ஆளான பிறகு நிலையான செயல்பாடு அதனால் பின்னர் பார்க்கும் குழப்பம் ஆனால் மின் அமைப்பில் இடையூறு எப்போதும் இயக்கத்தில் உள்ளதுசில விளக்குகள் இயக்கப்பட்டிருப்பதால் ஃபேன் போன்றவற்றை அணைத்து விடுவதால் ஸ்லைடு என்று பொருள் சில சுமைகள் இயக்கப்படுகின்றன அணைக்கப்படுவது தொடர்ச்சியான செயல் முறையாகும் எனவே ஒரு உறுதியற்ற தன்மை என்பது ஒத்திசைவின் இழப்பைக் குறிக்கும் ஒரு நிலை இயந்திரம் அல்லது வெளியே விழுதல் அது உறுதியற்ற தன்மை உண்மையில் நிலைத்தன்மை என்பது ஒரு பெரிய போக்காகும் அல்லது மிகப்பெரிய விஷயம் ஆனால் இந்த பாடத்திட்டத்தை பொருத்தவரை கட்டுப்படுத்தும் இளங்கலை நிலை எனவே ஒரு சக்தி அமைப்பின் சமநிலை அல்லது நிலைத்தன்மையின் நிலை பொதுவாக கணினியின் ஒத்திசைவான செயல்பாட்டைப் பராமரிப்பதைக் குறிக்கிறது அதாவது நீங்கள் சக்தி அமைப்பின் நிலைத்தன்மையை பராமரிக்க வேண்டும் எனவே இந்த நிலைத்தன்மையின் அம்சத்தில் நாம் கவனம் செலுத்துவோம் இதன் மூலம் கணினியை நிலையற்றதாக மாற்ற ஒத்திசைவு இழப்பு என்று பொருள் எனவே ஒத்திசைவான இயந்திரம் ஒருபோதும் ஒத்திசைவை இழக்காது மற்றும் படி வீழ்ச்சியடையாமல் போகும் மற்றும் அமைப்பு நிலையானதாக இருக்கும் எனவே மின் அமைப்பின் நிலைத்தன்மையை நாம் வரையறுக்கும் போது உண்மையில் மூன்று வகையான நிலைத்தன்மை இருக்கும் நிச்சயமாக பொதுவாக அக்கறை கொண்டவைஒன்று நிலையான மற்றொன்று டைனமிக் அல்லது சிறிய சமிக்ஞை நிலைத் தன்மையை அழைக்கிறது மற்றும் கடைசி ஒன்று நிலையற்ற நிலைத்தன்மை எனவே சக்தி அமைப்பில் பல நிலைத்தன்மையும் உள்ளன எடுத்துக்காட்டாக மின்னழுத்த நிலைத்தன்மை எனவே நிலையான நிலைத்தன்மை என்பது பதிலுடன் தொடர்புடையது படிப்படியாக அதிகரிக்கும் சுமைகளின் ஒத்திசைவு இயந்திரம் நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் படிப்படியாக ஏற்றவும் மற்றும் டேட்டா அதன் மேல் வரம்பை தீர்மானிக்கிறது ஒத்திசைவை இழப்பதற்கு முன் இயந்திரம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நிலையான நிலைத்தன்மை ஒரு ஒத்திசைவு பதிலுடன் தொடர்புடைய நிலைத்தன்மை என்று பொருள் படிப்படியாக அதிகரிக்கும் சுமைக்கு அது அடிப்படையில் இயந்திரம் தீர்மானிப்பதில் அக்கறை கொண்டுள்ளது ஒத்திசைவை இழப்பதற்கு முன் இயந்திர ஏற்றங்களின் மேல் வரம்பு ஏற்றுதல் வழங்கப்பட்டது படிப்படியாக அதிகரிக்கப்படுகிறது ஆனால் அது வரை உங்கள் படி நிலையிலிருந்து வெளியேறக்கூடும் என்பதால் அதிகபட்ச வரம்பு வரை இருக்கும்ஒத்திசைவை சரியாக இழக்க அது இருக்கலாம் எனவேமாறும் அல்லது சிறிய சமிக்ஞை நிலைத்தன்மை உண்மையில் சிறிய பதிலைக் கொண்டுள்ளது ஊசலாட்டங்களை உருவாக்கும் அமைப்பில் ஏற்படும் இடையூறுகள் அதாவது சிறிய இடையூறு ஒரு தொடர்ச்சியான ஊசலாட்டம் உள்ளது எனவே கணினி என்று கூறப்படுகிறது இந்த அலைவு சில அலைவீச்சுகளை விட அதிகமாக நிகழாமல் இறந்துவிட்டால் விரைவாக வெளியேறும்ஆனால் அலைவுகளில் தொடர்ந்து வீச்சில் வளர்ந்தால் கணினி மாறும் நிலையற்றது உண்மையில் இது பெரிய பகுப்பாய்வை உள்ளடக்கிய இந்த சிறிய சமிக்ஞை நிலைத்தன்மை இது ஒத்திசைவான இயந்திரத்திற்கான மிகப்பெரிய பகுப்பாய்வை உள்ளடக்கியது மேலும் இது உங்களுடையதைக் குறைக்கிறது ஒரு சிறிய இடையூறு இருந்தால் இந்த ஊசலாட்டத்தை நீங்கள் அழைக்கிறீர்கள் மெக்கானிக்கல் முறுக்கு சில பாங் மற்றும் தொடர்ச்சியான ஊசலாட்டம் இருக்கும் மற்றும் வெளியேறும் அந்த ஊசலாட்டங்கள் ஆனால் உங்களுடைய அந்த விஷயத்தில் ω அது பொதுவாக விஷயத்தை சக்தி அமைப்பு நிலைப்படுத்தப் பயன்படுத்துகிறது எனவே முன்னணி பின்னடைவு நிலைப்படுத்தும் அமைப்பு எனவே அந்த விஷயங்கள் சிறிய சமிக்ஞை நிலைத்தன்மை பகுப்பாய்விற்குப் படிக்காது ஆனால் இதற்காக ஒத்திசைவான இயந்திரத்தின் விரிவான பகுப்பாய்வு என்று நீங்கள் அழைப்பது உங்களுக்குத் தேவைப்பட்டால் மற்றொன்று நிலையற்ற நிலைத்தன்மை இது பெரிய பதிலை உள்ளடக்கியது ரோட்டார் வேகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்குத் தெரிந்த இடையூறுகள்சக்தி கோணங்கள் மற்றும் சக்தி பரிமாற்றம் ஆனால் நிலையற்ற நிலைத்தன்மை என்பது ஒரு வேகமான நிகழ்வு மற்றும் பொதுவாக சில வினாடிகளுக்குள் தெளிவாகத் தெரியும் ஆனால் இந்த நிலையற்ற நிலைத்தன்மையின் மத்தியில் நிச்சயமாக மிகவும் கடுமையானது ஏனென்றால் இது ஒரு பெரிய தொந்தரவு வழி முறையாகும் ஒரு தவறு மூன்று கட்ட தவறு அல்லது க்ரவுன்ட்ல் தவறுக்கு வரி உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அதை அழைப்பதை விட ரோட்டார் வேகத்தில் பெரிய மாற்றமாக இருக்கும்சக்தி கோணம் மற்றும் சக்தி பரிமாற்றம் எடுத்துக்காட்டாக ஒரு இரட்டை சுற்று வரி ஒரு வரியில் தவறு உள்ளது எனவே இயற்கையாகவே மின் பரிமாற்றம்திறன் மாறும் மற்றும் அந்த வகையான பெரிய தொந்தரவுகளை நீங்கள் அழைக்கிறீர்கள் அந்த நிகழ்வுகள் நிலையற்ற நிலைத்தன்மை என்று அழைக்கப்படுவதை உங்கள் நிலையற்றதாக மாற்றவும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் எதை அழைத்தாலும் அது ஒரு சில வினாடிகளுக்குள் இருக்கும் எனவே அத்தகைய தவறுடன் 4 சுழற்சிகள் அல்லது 6 சுழற்சிகளில் தவறு மிக விரைவாக அழிக்கப்படுவதை நீங்கள் காண வேண்டும்தவறு அழிக்கப்பட வேண்டும் எனவே இவை மூன்று வெவ்வேறு வகையான தவறுகள் ஒன்று நிலையான நிலை என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் தவறு நிலையான நிலைத்தன்மை பின்னர் 3 வகையான நிலைத்தன்மை பின்னர் சிறிய சமிக்ஞை அல்லது மாறும் நிலைத்தன்மை பின்னர் நிலையற்ற நிலைத்தன்மை ஆனால் எங்கள் பொருள் இந்த பாடத்திட்டத்திற்கான எங்கள் அக்கறை இருக்கும் நிலையற்ற நிலைத்தன்மை மற்றும் பொதுவாக ஒற்றை இயந்திர எல்லையற்ற பஸ் அமைப்பு எனவே மந்தநிலை மாறிலி மற்றும் ஸ்விங் சமன்பாடு ஒத்திசைவான இயந்திரத்தின் ரோட்டரின் இயக்கவியல் எனவே மந்தநிலை மாறிலி மற்றும் ஸ்விங் சமன்பாடு எனவே மந்தநிலை மாறிலி மற்றும் கோண உந்தம் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தின் நிலையற்ற நிலைத்தன்மையை தீர்மானித்தல் எனவே உண்மையில் நாம் ஒரு யூனிட் மந்தநிலை மாறிலி 'H' என்று அழைக்கிறோம் ஆனால் பின்னர் அதன் பரிமாணம் MJ MVA MVA என்பதைக் காண்க அல்லது அதற்கு 'வினாடியில்' ஒரு அலகு கொடுக்கப்படலாம் இயந்திரத்தின் சுழலும் பகுதிகளில் சேமிக்கப்படும் இயக்க ஆற்றலாக வரையறுக்கப் படுகிறது இயந்திரத்தின் MVA மதிப்பீட்டிற்கு ஒத்திசைவான வேகம் அதாவது நாம் மந்தநிலை மாறிலியை வரையறுக்கிறோம் எனவே இப்போது ஒத்திசைவு வேகத்தில் ரோட்டார் இயக்க ஆற்றலாக வழங்கப்படுகிறது இது இயந்திர வேகம் மெக்கானிக்கல் வரும் சதுரம் 10−6 எம்ஜூல் எனவே J என்பது உண்மையில் kg m2 இல் 𝝎2s நிலைமாற்றத்தின் தருணம் மற்றும் இயந்திர வேகம் ஆனால் உங்கள் நான் அதற்கு வருவேன் இங்கேJ Jரோட்டரின் நிலைமத்தின் கணம் ωs mech ஒத்திசைவான வேகம் mechanical radsec நமக்குத் தெரிந்த உறவுகளை நீங்கள் அறிவீர்கள்θe இவை நமக்குத் தெரியும் எனவே அதே தத்துவம் என்றுஇது ரோட்டார் வேகம் electrical radsec இல் ஆனால் P 2 என்றால் இரண்டு துருவ இயந்திரம் P இயந்திர துருவங்களின் எண்ணிக்கை இப்போது சமன்பாடு 1 மற்றும் 2 இலிருந்து நீங்கள் மாற்றினால் இந்த சமன்பாடு என்று பொருள் ஆகிவிடும் அது முடிந்துவிட்டது அதாவது இயக்க ஆற்றல் நீங்கள் அதை எழுதலாம் அதாவது இந்த பகுதியை நாம் M என வரையறுக்கிறோம் இது சமன்பாடு 3 என்று கூறுகிறது இப்போது மந்தநிலையின் தருணம் MJ sec elect radian உள்ளது இது என்ன அலகு நீங்கள் நிலைமையின் தருணம் MJ sec elect radian என்று அழைக்கிறீர்கள் இது சமன்பாடு 4 இப்போது நிலைமாற்ற மாறிலி H ஐ நாம் வரையறுப்போம் அந்தரேடியன் அல்ல இது MJ என்று எனவே நாம் G Hஉண்மையில் இயக்க ஆற்றல் என்பதை வரையறுக்கிறோம் இது அடிப்படையில் மெகா ஜூல் முடிந்தவரை நான் அலகு எழுதியிருந்தால் எந்த குழப்பமும் இருக்காது G மூன்று கட்ட MVA மதிப்பீடு எந்திரமாக இருந்தால் அது ஒரு அடிப்படை மதிப்பு மற்றும் H மந்தநிலை MJ MVA அல்லது MW Sec MVA அல்லது வினாடியில் மாறிலி உண்மையில் அது உங்கள் MJMVA என்றால் இது உங்கள் ஜூல் இரண்டாவது வாட் அதன் பொருள் ஜூல் சமம் நான் இதை எழுதுகிறேன் குறுகிய வடிவம் ஜூல் உங்கள் வாட் வினாடி அதாவது MJ MW sec இதன் பொருள் இதை எழுதலாம் MW sec MVA எனவே MVA MW MVA இது ஒரு பரிமாணமற்ற அளவு அதாவது H ஆக இருக்கலாம் நொடிகளில் சரியானது என்று வரையறுக்கப் பட்டுள்ளது எனவே நீங்கள் ஏதாவது புத்தகத்தைப் படித்தால் நீங்கள் மந்தநிலையைக் காண்பீர்கள் நிலையான 'H' ஒரு விநாடிகளாக வழங்கப்படுகிறது அது உண்மையில் மெகாவாட் நொடி MVA ஆகும் எனவே இது உண்மையில் MVA MW MVA பரிமாணமற்றது எனவே இது இரண்டாவது இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே MJ MVAல் உள்ள ஒவ்வொரு மந்தநிலை மாறிலி ஏன் என்று நான் உங்களிடம் சொன்னேன் அல்லது அது மெகாவாட் நொடி MVA அல்லது இரண்டாவது இடத்தில் உள்ளது அடுத்தது சமன்பாடு 5 எனவே நீங்கள் அதை எழுதலாம்நீங்கள்எழுதலாம்உண்மையில் எனவேஇப்போது M எழுதுவது நான் இங்கே உங்களுக்குக் காட்டியதற்கு சமம் MJ மெகாவாட் செக்வே பின்னர் வரும் என்று நான் அதை இங்கே செய்துள்ளேன் எனவேMGHπf 2 2 ரத்து செய்யப்படும் அதாவது MJ secelect radian உங்கள் M அல்லது நீங்கள் ஃபேஸ் விரும்பினால் ரேடியனுக்கு பதிலாக πஐ 180 இல் வைக்கலாம் எனவே Mj180f அதாவது MJ secelect degree அது ஒரு π என்றால் அது ரேடியனில் உள்ளது அது 180 ஆக இருந்தால் அது மின் ஃபேஸ் இது சமன்பாடு 7 ஆகும் M மந்தநிலை மாறிலி என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இதன் பொருள் G ஐ ஒரு தளமாகக் கருதி ஒரு யூனிட்டில் உள்ள மந்தநிலை மாறிலி உண்மையில் ஒரு யூனிட்டுக்கு M க்கு சமம் அதாவது M ஒரு யூனிட்Hπf அதாவது MGHπf நீங்கள் இருபுறமும் பிரித்தால் G உங்கள் ஃபேஸ்ன் மூன்று கட்ட MVA மதிப்பீடு இயந்திரத்தின் அடிப்படை என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன்எனவே நீங்கள் இருபுறமும் G ஆல் வகுத்தால் MGHπf அதாவது இதை நாம் வைக்கலாம் ஒரு யூனிட்டுக்கு MHπf எனவே அதனால்தான் உங்கள் M என்று நீங்கள் அழைத்தால் M என்றும் அழைக்கப்படுகிறது மந்தநிலை மாறிலி மற்றும் ஒரு அடிப்படையாக G ஐ அனுமானித்து நான் M இல் உள்ள மந்தநிலை மாறியைக் காட்டினேன் இது ஒரு அலகுக்கு Hπf அதாவது sec2elect radian ஏனெனில் MJ Sec மற்றும் MJMW Sec எனவே நீங்கள் மாற்றினால் நீங்கள் பரிமாணத்தை வாரியாக அழைத்தால் இதைப் போலவே மாற்றவும் பரிமாண வாரியாக நீங்கள் அந்த MJ Sec elect degreeமாற்றுவீர்கள் MJ MW Sec பற்றி நீங்கள் MW Sec என்று வைத்தால் அது MW sec2 ஆக இருக்கும் இது அசல் அலகு என்பதால் இப்போது உங்கள் MW Sec2 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபேஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் அதன் மூலம் வகுக்கும் போது இருபுறமும் இயந்திர அடிப்படை G இந்த விஷயத்தின் அலகு sec2 தேர்ந்தெடுக்கப்பட்ட ரேடியன் என்று நீங்கள் விரும்பும் வழியை அழைக்கவும் இதை நீங்கள் விரும்பினால் இது இருக்கும் sec2 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபேஸ் நான் இங்கே sec2select ஃபேஸ் எழுதியுள்ளேன் ஏனென்றால் MJ MW Sec என்றால் நீங்கள் இங்கே வைத்தால் அது மெகாவாட் sec2 எலக்ட் டிகிரி இருபுறமும் இருக்கும் நீங்கள் G ஆல் வகுத்தால் அது ஒரு அலகு மற்றும் இந்த பக்கம் மற்றும் இறுதி MW MVA பரிமாணமற்றது எனவே இறுதியில் அலகு உங்கள் sec2 ஆக இருக்கும் ஒன்றுsec2 elect ஃபேஸ் அல்லது நீங்கள் ஒரு ரேடியன் விரும்பினால் அது sec2 elect radian ஆக இருக்கும் எனவே அதனால்தான் MHπf ஒரு யூனிட்டுக்கு மற்றும்sec2 elect radian இந்த வழியில் அதை வரையறுக்க முடியும் எனவேகுறிப்பிட்ட அலகுக்கு ஏதேனும் குழப்பமாக இருக்கக் கூடாது கொஞ்சம் நீங்கள் பயிற்சி செய்தால் முற்றிலும் பிரச்சனை இல்லை எனவே நாம் டிகிரி எழுதினால் ஒரு யூனிட்டுக்கு MH180f sec2elect degree இது சமன்பாடு 9 இப்போது உங்கள் பக்கம் வரும் இந்த ஸ்விங் சமன்பாட்டிற்கு மெதுவாக வரும் எனவே இப்போது உருவம் 1 உண்மையில் ஒரு ஜெனரேட்டர் என்பதால் அதிகாரங்களின் ஓட்டம் எனவே ஒரு மின்காந்தத்தை உருவாக்கும் படம் 1 வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒத்திசைவான ஜெனரேட்டர் TorqueTe மற்றும் அதனுடன் தொடர்புடைய மின்காந்த சக்தி Pe மற்றும் ஒத்திசைவான வேகத்தில்ωs ஆகும் எனவே இதை நாம் என்ன செய்வோம் என்று சொல்வதற்கு முன் காற்று உராய்வு மற்றும் இரும்பு இழப்பை நாம் கருதுவோம் முறுக்கு இவை அனைத்தும் மிகக் குறைவுஇதுபோன்ற எந்தவொரு விஷயமும் மிகக் குறைவு நாம் நம் ஆய்வுக்கு பரிசீலிக்க மாட்டோம் இவை அனைத்தும் புறக்கணிக்கப்படும் எனவே இப்போது பிரைம் மூவர் வழங்கிய உள்ளீட்டு முறுக்கு வழங்கப்பட்டால் நான் சொல்கிறேன் இது உங்கள் உள்ளீட்டு முறுக்கு ஆகும் அதாவதுஇது உள்ளீட்டு முறுக்கு பின்னர் நிலையான நிலையில் உள்ளது எந்தவொரு இடையூறும் இல்லாமல் இருக்கும் நிபந்தனை Te Ti எல்லா இழப்புகளையும் நாம் கருதுகிறோம் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது எனவேTeTi க்கு சமம் ஆக இருக்கும் எனவே அது ஆற்றல் இல்லாமல் உள்ள நிலையான நிலை இப்போது நீங்கள் இந்த சமன்பாட்டின் இரு பக்கங்களையும் ωs ஆல் பெருக்கினால் ஒத்திசைவான வேகம் அதனால் நான் ஏன் இங்கே எழுதுகிறேன் நீங்கள் எதையும் சுழற்சி இழப்புகள் முறுக்கு காரணமாக புறக்கணித்துவிட்டீர்கள் எனவே நீங்கள் இருபுறமும் ωs பெருக்கினால் இந்த சமன்பாடு Teωs Tiωs இருக்கும் அதாவதுஇந்த சமன்பாடு உண்மையில் உங்கள் சக்தி கோண வேகத்தில் முறுக்குக்கு சமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனால் பொருள் Tiωs இதை முதலில் வைப்பதுTeωs நாம் அதை சக்தி என்று எழுத முடியும் இது உண்மையில் Pi Tiωsமற்றும் இது Pe Tωs Pi Pe 0 இது அமைப்பின் போது '0'உங்கள் நிலையான நிலையில் உள்ளது இது சமன்பாடு 12 எனவே இப்போது நிலையான நிலையிலிருந்து புறப்படுவது இருந்தால் எடுத்துக்காட்டாக சுமைகளில் மாற்றம் ஏற்படுகிறது அல்லது ஒரு தவறு இது நிலையான நிலையில் சொல்வது சரியான நிலை மற்றும் ஒரு புறப்பாடு இருந்தால் நிலையான நிலை உதாரணமாக நிகழ்கிறது சுமை மாற்றம் அல்லது உள்ளீட்டு சக்தி Pi உண்மையில் ஒரு தவறு உங்கள் Pe க்கு சமமாக இல்லை அதாவது அந்த உள்ளீட்டு சக்தி இந்த Pi≠ Pe நான் இங்கே உள்ளீட்டை எடுத்துள்ளேன் பவர் Pi சில அற்புதமான கட்டுரை புத்தகம் அவர்கள் Pi என்று கருதுகின்றனர் ஆனால் நான் அதை உள்ளீட்டு சக்தி Pi எடுத்துள்ளேன் எனவே உள்ளீட்டு சக்தி Pi Pe க்கு சமமாக இருக்காது எனவே சமன்பாடு 12 இன் இடது பக்கம் இல்லை அதாவது இந்த Pi Pe உண்மையில் அது '0' அல்ல எனவே பின்னர் முடுக்கம் முறுக்கு விளையாடவருகிறது எனவே Pa என்றால் அதனுடன் தொடர்புடைய முடுக்கிவிடும் சக்தி அல்லது வீழ்ச்சியடைகிறது பின்னர் இந்த Pi Pe என எழுதலாம் Pa அதாவது Pi Pe க்கு சமம் பவர் விலை விரைவுபடுத்துதல் அல்லது குறைத்தல் என்பது பின்னர் வரும் ஆகவே M என்பது சமன்பாடு 8 அல்லது சமன்பாடு 9 இல் வரையறுக்கப்பட்டுள்ளதைக் கண்டோம் D என்பது ஈரமாக்குதல் குணகம் மற்றும் θe ரோட்டரின் மின் கோண நிலை முதல் வழி நாம் இப்படி எழுதுகிறோம் பின்னர் உங்கள் ஆய்வுக்கு T 0 என்று கருதுவோம் எனவே இது அதிக கோணத்தை அளவிட வசதியானது இதை விட உங்கள் சட்டத்தை ஒத்திசைவாக சுழற்றுவது தொடர்பாக ரோட்டரின் கோண நிலைகுறிப்பு ஒத்திசைவாக சுழலும் குறிப்பு சட்டகம் எனவே அது அளவிட மிகவும் வசதியானது நிலைத்தன்மை ஆய்வுகளுக்காக கூட நாம் அவ்வாறு செய்கிறோம் அதாவது நாம் உங்களுடையதாக இருந்தால் அதுதான் உங்கள் குறிப்பை ஒத்திசைவாக சுழற்றுவது தொடர்பாக கோண சட்டகம் நிலையை அளவிடவும் அதாவது உங்கள் θe ωst நாம் வரையறுப்பது சரியானது என்று சொல்வதற்கு சமம் ஒத்திசைவாக சுழலும் குறிப்பு சட்டகம் அது ωst நீங்கள் எடுத்துக் கொண்டால் இந்த சமன்பாடு 14 இன் இரட்டை வழித்தோன்றல்உங்களுக்கு கிடைக்கும் அல்லதுநீங்கள் எழுதக்கூடிய வேறு வழி இங்கே δ என்பது ஒத்திசைவான இயந்திரத்தின் சக்தி கோணம் சிலநேரங்களில் நாம் முறுக்கு என்று அழைக்கிறோம் கோணமும் சரி எனவே உங்கள் D 0 ஐ ஈரமாக்குவதை புறக்கணித்தல் மற்றும் சமன்பாடு 15 ஐ மாற்றுதல் சமன்பாடு 13 இல் நீங்கள் இந்த சமன்பாட்டில் எதைப் பெறுவீர்கள் நீங்கள் D 0 ஐ வைக்கிறீர்கள் எனவே இதுவும் மூலம் மாற்றவும் அதாவது உங்கள் இந்த சமன்பாட்டை இவ்வாறு எழுதலாம் எனவே சமன்பாடு 16 மற்றும் சமன்பாடு 6 ஐப் பயன்படுத்துதல் எனவே நீங்கள் சமன்பாடு 6 என்றால் M சமம் என்று பொருள் சமன்பாடு 6 M GHπf இதுசமன்பாடு 6 எனவே அதை இங்கே வைக்கவும் இது மெகாவாட் எனவே நாம் எடுக்கவில்லைM இன் உண்மையான அலகு இங்கே G ஆல் வகுக்கப்படவில்லை எனவே இதை நீங்கள் முழுவதும் பிரித்தால் G இயந்திரத்தின் MVA மதிப்பீடு அதாவது G ஆல் வகுக்கப்பட்டால் என்ன நடக்கும் இயந்திரத்தின் MVA மதிப்பீட்டால் உண்மையில் வகுக்க வேண்டும் என்றால் அது சொந்தமான அடிப்படை எனவே நீங்கள் எழுதலாம் M ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் G ஆல் வகுத்தால் இயந்திர அடிப்படை மெகாவாட்அதை ஒரு யூனிட்டுக்கு மாற்றவும் அதனால்M ஒரு யூனிட்டுக்கு Pi Pe இது சமன்பாடு 18 எனவே ஒரு யூனிட்டுக்கு M எங்கே பார்த்தோம் Hπf நாம்அதை முன்பு பார்த்தோம் எனவே Hπf Pi Pe எங்கு வேண்டுமானா லும் மெகாவாட் அலகு எனவே இந்த சமன்பாடு உண்மையில் ரோட்டரை விவரிக்கும் ஸ்விங் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஒத்திசைவான இயந்திரத்திற்கான இயக்கவியல் இது ஸ்விங் சமன்பாடு மற்றும் உங்கள் இது விவரிக்கிறதுஒத்திசைவான இயந்திரத்தின் ரோட்டார் இயக்கவியல் எனவே அது முடிந்ததும் நாம் என்ன செய்வோம் என்பது பல இயந்திர முறைக்கு வருவோம் பல இயந்திர அமைப்பு நிலையற்ற நிலைத்தன்மை அடிப்படையில் முதுகலை மாணவருக்கு இந்த வகுப்பில் நாம் படிக்க மாட்டோம் பல இயந்திர அமைப்பு நிலையற்ற நிலைத்தன்மையை நாம் வகுப்பறை எண்ணியல் தீர்க்க முடியாதுஏனெனில் ஒருவர் மீண்டும் செயல்படும் நுட்பத்தைப் பின்பற்ற வேண்டும் எனவேபலர் இயந்திர அமைப்பு வழிமுறைகளை எழுதியுள்ளனர் சமமான மந்தநிலையை நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் நிலையான H Heq எனவே அதனால்தான் பல இயந்திர அமைப்பு அதைப் படிக்க மாட்டோம் பல இயந்திர அமைப்பின் நிலையற்ற நிலைத்தன்மை பகுப்பாய்வு எனவே பல இயந்திர அமைப்பில் ஒரு பொதுவான கணினி தளத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக முன்பு நாம் G மற்றும் H ஐ செய்கிறோம் ஆனால் G க்கு பதிலாக என்ன செய்வோம் Gmachine என்று எழுதுவோம் இயந்திர மதிப்பீடு அடிப்படை மதிப்பு மற்றும் Gsystem கணினி அடிப்படை எனவே சமன்பாடு 20 பின்னர் இருக்க முடியும் என எழுதப்பட்டது அதாவது இந்த சமன்பாடு H க்கு பதிலாக நான் Hmachine ஐ வைக்கிறேன் ஆனால் H மற்றும் Hmachine அதே தான் பல இயந்திர அமைப்பு எனவே நீங்கள் அதை இயந்திரம் 1 ஆக மாற்ற வேண்டும் இயந்திரம் 2 இது போன்றது ஆனால் Hmachine Hஇரண்டும் ஒன்றே எனவே இந்த சமன்பாட்டை நாம் எழுதலாம் எனவே அதுதான் இந்த சமன்பாடு இப்போது நீங்கள் இயந்திர மதிப்பீட்டான Gmachine என்று கூறி இருபுறமும் பெருக்கினால் நான் எழுதிய இந்த சமன்பாட்டை Gmachine இந்த சமன்பாடுஇங்கே உங்கள் புரிதலுக்காகவும் இது ஒரு யூனிட்டில் இருப்பதால் ஆனால் நான் இருந்தால்Gmachine இயந்திர மதிப்பீட்டு தளத்தை பெருக்கவும் எனவே அந்த நேரத்தில் அது அங்குமெகாவாட்டாக மாற்றப்படுகிறது எனவே நான் இங்கே மெகாவாட் சரியாக எழுதியுள்ளேன் எனவே இப்போது அந்த முழு விஷயம் இந்த முழு சமன்பாடும் இப்போது நீங்கள் கணினி தளத்தால் வகுக்கிறீர்கள் Gsystem ஐ வெவ்வேறு தளத்தில் சொல்லியிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த முழுவதையும் Gsystem ஆல் வகுக்கப்படுகிறது நீங்கள் Gsystem ஆல் வகுக்கப்பட்ட சமன்பாடு கணினி அடிப்படை இந்த சமன்பாடு நீங்கள் அவ்வாறு செய்தால் அது நடக்கும் இங்கே நான் ஒரு விஷயத்தை தவறவிட்டேன் உங்கள் வார்த்தையை நான் தவறவிட்டேன் சரி எனவே இந்த πf இங்கே காணவில்லை எனவே இப்போது நான் πf எழுதியுள்ளேன் எனவே அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் இங்கே எதை அழைத்தாலும் உங்களிடம் உள்ளது ஆனால் மற்ற விஷயங்கள் GmachineHmachineGsystem அதை எழுதுவார் Hsystem எனவே நாம் ஏதாவது எழுதுகிறோம் கணினி தளத்தில் அதாவது Pi Pe மற்றும் GmachineGsystem ஒரு யூனிட்டுக்கு இது அடித்தளம் எழுதுகிறோம் இது கணினி தளத்தில் ஒரு யூனிட்டுக்கு ஏனெனில் GmachineGsystem எனவே HsystemGmachineHmachineGsystem இது கணினி அடிப்படை 23 ஆகும் எனவே இதன் பொருள் இது கணினி தளத்தில் மந்தநிலை மாறிலி உள்ள இயந்திரம் எனவே இது உண்மையில் தேவைப் படுகிறது உங்கள் கணினியின் சமமான மந்தநிலையை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது இயந்திர அமைப்பு ஒரு ஜெனரேட்டர்கள் ஒரு குழு போது அவர்கள் பல இயந்திர அமைப்பு இணையாக இயங்குகின்றன அவை ஒற்றுமையாக ஆடுகின்றன அதாவது அவர்கள் ஒத்திசைவான குழுவில் உள்ளனர் அவற்றின் அதிகரிப்பு அல்லது வேகத்தின் குறைவு ஒரே மாதிரியாக இருக்கும் அதாவது உள்ளே இருக்கும் ஒத்திசைவான குழு சில நேரங்களில் நாம் ஒத்திசைவு என்று அழைக்கிறோம் எனவே அது மீண்டும் வரும் நன்றி